கொடுக்கப்பட்ட ப்ரிஸத்திற்கான சதித்திட்டத்திலிருந்து குறைந்தபட்ச விலகலின் கோணத்தை தீர்மானித்தல் எனவே கொடுக்கப்பட்ட ப்ரிஸின் ஒளிவிலகல் குறியீட்டை தீர்மானிக்க இன்று ஸ்பெக்ட்ரோமீட்டர் மற்றும் ப்ரிஸத்தைப் பயன்படுத்தி மற்றொரு பரிசோதனையை காண்பிப்போம்

இந்த சோதனை நிகழ்வுகளின் கோணம் மற்றும் விலகல் கோணம் குறைந்தபட்ச விலகலின் கோணம் அல்ல ஒளியின் ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கான ஒரு ப்ரிஸின் இந்த வளைவு அதை எப்படி செய்வது என்று காண்பிக்கிறேன் இப்போது நான் ப்ரிஸத்தை வைக்க வேண்டும் இது ஒரு குறிப்பிட்டது இந்த சோதனை ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கு ஒரு குறிப்பிட்டது இங்கே இது இந்த மூலத்தை நாம் எடுத்த அந்த மூலமே சோடியம் மூலமாகும் இங்கே மஞ்சள் ஒளி நாம் சோடியம் டி கோட்டைப் பெறுகிறோம் இது ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தைக் கொண்டுள்ளது இப்போது நான் ப்ரிஸத்தை ப்ரிஸம் அட்டவணையில் வைப்பேன் ப்ரிஸின் இந்த உச்சம் ப்ரிஸம் அட்டவணையின் மையத்தின் மையத்துடன் ஒத்துப்போகிறது எனவே இப்போது முதலில் நாம் என்ன செய்வோம் குறைந்தபட்ச விலகலுக்காக அதை அமைப்போம் குறைந்தபட்ச விலகலுக்கு அமைப்போம் குறைந்தபட்ச விலகலுக்கு நான் கண்டுபிடிக்க வேண்டும் நான் இந்த தொலைநோக்கியைத் திறந்து வேறு திசையை நகர்த்துவேன் என்னை விடு நாங்கள் எடுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்க நேரடி வாசிப்பு இந்த வெர்னியர் தொந்தரவு செய்யக்கூடாது அது சுழலக்கூடாது அதாவது வெர்னியர் உடனான இந்த ப்ரிஸ்ம் அட்டவணையை நாம் சுழற்றக்கூடாது வாசிப்பு மாறும் போது இந்த ப்ரிஸம் அட்டவணையை நாம் பூட்ட வேண்டும் இந்த ப்ரிஸம் அட்டவணையை நாம் பூட்ட வேண்டும் நான் அதை பூட்டியிருக்கிறேன் இந்த தொலைநோக்கி திறக்கப்படுகிறது

அதனால் ப்ரிஸம் அட்டவணையில் இரண்டு விருப்பங்கள் உள்ளன நீங்கள் வெர்னியருடன் ப்ரிஸம் அட்டவணையை சுழற்றலாம் நீங்கள் இதை சுழற்றினால் நான் பூட்டியிருக்கிறேன் மற்றும் நான் சுழற்றக்கூடிய வெர்னியர் மட்டும் ப்ரிஸம் அட்டவணையை சுழற்றாமல் சுழற்ற முடியும் இது சரி செய்யப்பட்டது என்பதை நீங்கள் காணலாம் இதை நாங்கள் பயன்படுத்துவோம் இதைப் பயன்படுத்துவோம் வெர்னியரை சுழற்றாமல் ப்ரிஸம் அட்டவணையை சுழற்றுவோம் ஏனென்றால் நான் எடுத்ததிலிருந்து என்னால் செய்ய முடியாது வாசிப்பு நேரடி வாசிப்பு தொலைநோக்கியின் இயக்க சுழற்சி காரணமாக வாசிப்பு மட்டுமே மாறும் வெர்னியர் அளவின் ஒரு குறிப்பிட்ட நிலையை குறிக்கும் வெர்னியர் அளவை என்னால் சீர்குலைக்க முடியாது இப்போது குறைந்தபட்ச விலகல் நிலைக்கு இந்த ப்ரிஸை அமைப்பேன் குறைந்தபட்ச விலகல் நிலைக்கு நான் அமைக்க வேண்டும் இந்த ஒளிவிலகல் மேற்பரப்பில் அடிப்படை ஒளி விழுகிறது ஒளி அதன் மீது விழும் பின்னர் ஒளியின் ஒரு பகுதி ஒளிவிலகப்படும் மேலும் இந்த ஒளிவிலகல் கதிர்கள் எப்போதும் அடித்தளத்தை நோக்கி வளைவை நோக்கி செல்லும் ஒளிவிலகல் கதிர்களுக்கு நான் அடித்தளத்தை நோக்கிப் பார்க்க வேண்டும் நான் அடிப்படை அடித்தளத்தை நோக்கிப் பார்க்க வேண்டும் குறைந்தபட்ச விலகல் நிலையைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பேன் நான் ப்ரிஸங்களை சுழற்றுகிறேன் ஆம் எனக்கு படம் கிடைத்தது ஆம் இது குறைந்தபட்ச விலகல் நிலை நான் இந்த வழியில் சுழற்றினால் அது வலது பக்கமாக செல்கிறது நான் இந்த வழியில் சுழற்றினால் அது குறைந்தபட்ச விலகல் நிலையில் இருக்கும் நான் சுழற்சியைத் தொடர்ந்தால் இது இந்த வழியில் செல்கிறது நான் அதை குறைந்தபட்ச விலகல் நிலையில் அமைத்தேன் பின்னர் தொலைநோக்கியை இந்த நிலையில் கொண்டு வருவேன் தொலைநோக்கியை இந்த நிலையில் கொண்டு வருவேன் ஆம் அதனால் இது குறைந்தபட்ச விலகல் நிலையில் நான் அமைத்துள்ளதை குறைந்தபட்ச விலகல் நிலையில் அமைத்துள்ளேன் உண்மையில் நாம் என்ன செய்வோம் குறைந்தபட்ச விலகல் நிலைக்கு இது நிகழ்வு கோணம் நான் இந்த வாசிப்பை எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் வளைவிலிருந்து நான் கண்டுபிடிக்க விரும்பும் குறைந்தபட்ச விலகல் நிலை நான் என்ன செய்வேன் நான் செய்வேன் சம்பவம் கோணத்தைப் பற்றி என்ன இந்த சம்பவ கோணத்தில் தோராயமாக இந்த வாசிப்பை நான் எடுக்கக்கூடிய குறைந்தபட்ச விலகல் நிலை இதுதான் அல்லது நான் என்ன செய்வேன் என்பதை இந்த வாசிப்பை நான் எடுக்கக்கூடாது நான் அதிகரிப்பேன் இது உங்களுக்குத் தெரிந்த இயல்பு இப்போது மற்றும் இது சரி செய்யப்பட்ட சம்பவ கதிர்கள் இயல்பானது இது இந்த இயல்பான ப்ரிஸத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நான் இதை நோக்கி சுழற்றினால் நான் எதிரெதிர் திசையில் சுழன்றால் இந்த இயல்பானது சம்பவ கதிர்களை நோக்கி சம்பவ கதிர்களை நோக்கி செல்லும் அதாவது நிகழ்வின் கோணம் குறையும் நான் இந்த நிலையில் இருந்து கடிகார திசையில் சுழன்றால் இந்த நிலையில் இருந்து கடிகார திசையில் சுழன்றால் என்ன நடக்கும் பிறகு என்ன நடக்கும் கோணம் இந்த இயல்பானது இந்த வழியில் சுழலும் நிகழ்வுகளின் கோணம் அதிகரிக்கும் நான் என்ன செய்வேன் தோராயமாக நான் இந்த நிலையில் இருந்து 2 டிகிரி சுமார் 2 3 டிகிரி அதிகரிக்கும் அல்லது குறைப்பேன் இரு நிலைகளுக்கும் நான் வாசிப்பை எடுப்பேன் பின்னர் மீண்டும் நான் இருபுறமும் 4 டிகிரி மற்றும் இருபுறமும் 6 டிகிரி இருபுறமும் 8 டிகிரி அதிகரிப்பேன் அந்த வகையில் இது நாம் கணக்கிடும் வெவ்வேறு நிலை நிகழ்வு கோணத்திற்கான தோராயமான சுழற்சி நிகழ்வு கோணம் கோணத்தின் ஒவ்வொரு அடியையும் பார்ப்போம் ஒளிவிலகல் கதிர்கள் மற்றும் பிரதிபலித்த கதிர்களைத் தேடுவோம் வாசிப்பை எடுத்துக்கொள்வோம் பின்னர் விலகல் மற்றும் சம்பவ கோணம் கிடைக்கும் இந்த வழியில் ஒருவர் செய்ய முடியும் அல்லது வேறு வழியில் நாம் என்ன செய்ய முடியும் இது தோராயமாக குறைந்தபட்ச விலகல் நிலை இப்போது நான் குறைப்பேன் நான் குறைப்பேன் குறைவு நான் சுமார் 10 டிகிரி என்று சொல்வதன் மூலம் கோணத்தை குறைப்பேன் பின்னர் அதாவது சம்பவ கோணத்தின் சில சிறிய மதிப்பை நான் எடுத்துக்கொள்வேன் அங்கிருந்து படிப்படியாக நான் சம்பவ கோணத்தை அதிகரிப்பேன் பின்னர் குறைந்தபட்ச நிலையை இடைநிறுத்துவேன் பின்னர் மேலும் அதிகரிப்பேன் நான் சம்பவ கோணத்தை அதிகரித்து வாசிப்பை எடுப்பேன் தோராயமாக 10 டிகிரி என்று சொல்வதன் மூலம் சம்பவ கோணத்தை குறைப்பேன் என்று நான் நினைக்கிறேன் இது சாதாரணமானது நான் எதிரெதிர் திசையில் சுழல வேண்டும் நான் பார்ப்பேன் நான் இதை மாற்றுவேன் பிரதிபலித்த கதிர்களைப் பார்ப்பேன் ஏனென்றால் நான் இதை இழக்கக்கூடாது நான் கோணத்தை மாற்றுகிறேன் ஆம் முடிந்தவரை ஆமாம் இது நான் செய்யக்கூடிய அதிகபட்ச மாற்றமாகும் ஏனென்றால் அதற்குப் பிறகு இது என்னால் செய்யக்கூடிய அதிகபட்ச பார்வைக்கு வெளியே செல்கிறது இப்போது இது குறைந்தபட்ச நிகழ்வு கோணம் ஆ இந்த நிலையில் இருந்து பரிசோதனை செய்யத் தொடங்குவேன் இந்த இடத்தில் நான் இப்போது தொலைநோக்கி எடுப்பேன் ஆம் நான் பார்க்க முடியும் நான் தொலைநோக்கியை சரிசெய்வேன் நான் நினைக்கிறேன் நான் இதை சற்று எதிர்கொள்கிறேன் இது சற்று தந்திரமானது ஆம் நான் அதை இறுக்குவேன் இந்த தொலைநோக்கியை இறுக்குவேன் ஸ்பெக்ட்ரல் கோடு குறுக்கு கம்பியின் குறுக்குவெட்டுடன் ஒத்துப்போவதற்கு இப்போது நான் இந்த நேர்த்தியான திருகு பயன்படுத்துவேன் இந்த நிலை என்ன ஒரு குறிப்பிட்ட சம்பவ கோண சம்பவ கோணத்தில் எனக்குத் தெரியாத சம்பவ கோணம் என்ன ஆனால் தற்போது நான் வைத்திருக்கும் குறைந்தபட்ச விலகலில் இருந்து தொடங்கி சம்பவ கோணத்தை சிறிய சம்பவ கோணத்தில் வைத்திருக்கிறேன் இது தொடக்க புள்ளியின் மூலம் பின்னர் நான் சம்பவ கோணத்தை படிப்படியாக அதிகரித்து சோதனை செய்வேன் வெவ்வேறு சம்பவ கோணத்தில் நான் எடுத்துக்கொள்வேன் நான் இப்போது விலகலைக் குறிப்பிடுவேன் இது வெளிப்படையாக ஒளிவிலகல் கதிர்கள் இது வெளிப்படையாக ஒளிவிலகல் கதிர்கள் இந்த படி அதற்காக ஒரு குறிப்பிட்ட சம்பவ கோண தோராயமான கோணத்தை அமைத்தேன் ஒளிவிலகல் கதிர்களுக்கான வாசிப்பு நான் பிரதான அளவிலான வாசிப்பை வெர்னியர் அளவிலான வாசிப்பு மொத்தமாக எடுக்க வேண்டும் இரண்டு மூன்று அவதானிப்புகள் குறைந்தது இரண்டு அவதானிப்புகள் ஒருவர் எடுக்க வேண்டும் நான் என்ன செய்வேன் இந்த ஒளிவிலகல் கதிர்களுக்கு நான் வெர்னியர் ஒன்றின் வாசிப்பை எடுக்க வேண்டும் நான் வாசிப்பை எடுக்கவில்லை நான் கீழே குறிப்பிடுவேன் வெர்னியர் 1 பிரதான அளவிலான வாசிப்பு மற்றும் வெர்னியர் அளவிலான வாசிப்பு பின்னர் மொத்தம் நான் குறிப்பிடுவேன் இதேபோல் வெனியர் 2 க்கு நான் வாசிப்பை எடுக்க வேண்டும் வெர்னியர் 2 க்கு நான் வாசிப்பு எடுக்க வேண்டும் நான் கீழே குறிப்பிடுவேன் மீண்டும் நீங்கள் மீண்டும் அமைக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் இன்னும் துல்லியமாக சாத்தியமானதை அமைக்க முயற்சிக்கிறீர்கள் பின்னர் மீண்டும் இரண்டாவது முறையாக இந்த வாசிப்பை இரண்டாவது முறையாக வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 க்கான வெர்னியர் 2 க்கான வாசிப்பு சராசரி R 1 மற்றும் வெர்னியர் 2 சராசரி R 1 ஐக் கண்டறியவும் இப்போது நான் வாசிப்பை எடுக்க வேண்டும் இதற்காக இந்த சம்பவத்திற்கு இந்த சம்பவ கோணத்திற்கு இப்போது பிரதிபலித்த கதிர்களைப் பிரதிபலிக்க வேண்டும் இது ஒளிவிலகல் மேற்பரப்பு ஒரு பகுதி ஒளிவிலகல் மற்றொரு பகுதி பிரதிபலிக்கிறது நான் பிரதிபலித்த கதிர்களைத் தேட வேண்டும் வித்தியாசமான கண்களால் முதலில் நான் ஆம் என்று பார்க்க வேண்டும் அதுதான் அடிப்படை நான் நான் சொன்னது போல் இது குறைந்தபட்ச கோணம் இது கிட்டத்தட்ட சாதாரண நிலைக்கு நெருக்கமாக இருக்கும் ஆமாம் இது ப்ரிஸத்திற்கு இயல்பானதாக இருக்கும் என்பதை நான் காண முடியும் ப்ரிஸம் என்பது இந்த கட்டத்தில் பொருள் நான் இங்கிருந்து பார்க்க முடியும் நான் இந்த தொலைநோக்கியைத் திறப்பேன் பின்னர் நான் பார்த்த விந்தையான கண்ணால் நகர்த்துவேன் இப்போது நான் அதை இங்கே வைக்கிறேன் ஆம் இங்கே வைக்கிறேன் பின்னர் நான் தொலைநோக்கிக்கு பூட்டுவேன் தொலைநோக்கிக்கு பூட்டுவேன் இது எங்கு இருக்கிறது ஆம் நான் தொலைநோக்கி பூட்டுவேன் நான் நன்றாக திருகு பயன்படுத்துவேன் நான் நன்றாக திருகு பயன்படுத்துவேன் மற்றும் குறுக்கு நிலை குறுக்கு கம்பியில் அமைப்பேன் ஆம் நான் அமைத்துள்ளேன் இப்போது பிரதிபலித்த கதிர்களுக்கான நிலை இது நான் வெர்னியர் 1 க்கான வாசிப்பை எடுத்துக்கொள்வேன் நான் வெர்னியர் 2 க்கான வாசிப்பை எடுத்துக்கொள்வேன் பின்னர் நான் கீழே குறிப்பிடுவேன் வெர்னியர் 1 க்கான வெர்னியர் 1 க்காக நான் குறிப்பிடுவேன் வாசிப்பை கீழே குறிப்பிடுவேன் இரண்டாவது முறை மீண்டும் சரிசெய்ய முயற்சிக்கவும் குறுக்கு கம்பியுடன் ஒத்துப்போகும் சிறந்த நிலையைப் பெறவும் இரண்டாவது தொகுப்பை எடுத்து சராசரியைக் கண்டறியவும் இது இப்போது R 2 ஆகும் இதை நீங்கள் கணக்கிடலாம் இந்த R 2 மற்றும் R 0 நேரடி வாசிப்பில் அட்டவணை 1 இலிருந்து அட்டவணை 1 இலிருந்து R0 ஐ நிரப்பலாம் R 0 எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்காவது R 0 ஐக் குறிக்க வேண்டும் இங்கே எங்காவது கீழே குறிப்பிட சமம் நீங்கள் R 2 இலிருந்து R 1 மைனஸிலிருந்து R 0 மற்றும் கழித்தல் ஆகியவற்றை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் இங்கே 180 கழித்தல் R 2 கழித்தல் R 0 ஐ 2 ஆல் வகுக்க வேண்டும் நீங்கள் துல்லியமான சம்பவ கோணத்தைப் பெறுகிறீர்கள் அதற்காக நீங்கள் பெறும் விலகல் என்ன என்பது ஒரு சம்பவ கோணத்திற்கான விலகலுக்கானது இப்போது நான் எந்த திசையில் செல்லும் சம்பவ கோணத்தை மாற்றுவேன் இந்த சம்பவ கோணத்தை சிறிய கோணத்தில் வைத்திருக்கிறேன் இப்போது இங்கிருந்து நான் சம்பவ கோணத்தை அதிகரிப்பேன் என்றால் நான் சுழற்ற வேண்டிய எல்லா நேரங்களுக்கும் இது வேண்டும் ஏனெனில் இது சாதாரணமானது நான் கடிகார திசையில் சுழல்கிறேன் சாதாரண நாம் இந்த வழியில் வருவோம் இந்த கோணத்தை நாம் அதிகரிப்போம் ஏனெனில் இந்த நேரடி கதிர்கள் சரி செய்யப்படுகின்றன வெர்னியரை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதால் நான் செய்ய முடியும் என்று சுமார் 2 டிகிரி ப்ரிஸம் அட்டவணையை சுழற்றுகிறேன் நான் மட்டுமே சுழற்ற வேண்டும் இந்த அட்டவணை நான் என்ன செய்வேன் நான் ஒளிவிலகல் கதிர்களைப் பார்ப்பேன் பிறகு நான் மாட்டேன் அது காணாது நான் இப்போது சுமார் 2 டிகிரி சொல்லும் சம்பவ கோணத்தை அதிகரிக்கிறேன் ஆம் நான் அதை மாற்றியுள்ளேன் இப்போது நான் அளவீட்டை மீண்டும் செய்வேன் தொலைநோக்கியைத் திறக்க வேண்டிய தொலைநோக்கியைத் திறக்க வேண்டும் நான் தொலைநோக்கியை ஒளிவிலகல் கதிர்களில் எடுத்துக்கொள்வேன் ஆம் அது ஒளிவிலகல் செய்யப்பட்ட கதிர்களில் நான் அதைப் பூட்டுவேன் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 க்கான வாசிப்பை எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த திருகு பயன்படுத்துவேன் மீண்டும் இரண்டாவது முறை மீண்டும் எடுக்கவும் பின்னர் நான் பிரதிபலித்த கதிர்களுக்கான வாசிப்புக்கு செல்ல வேண்டும் அதைத் திறக்க வேண்டும் இங்கே சென்று பிரதிபலித்த ஒன்றைச் சரிபார்த்து சரிபார்க்கவும் ஓ நான் அதைப் பார்க்க வேண்டும் ஆம் நான் இப்போது பார்க்க முடியும் ஆம் நான் அதை இங்கே பூட்டினேன் தொலைநோக்கியின் இயக்கத்தைக் கண்டறிய இந்த திருகு நன்றாக திருகு பயன்படுத்தவும் வாசிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது சம்பவ கோணத்திற்கு வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் பிரதிபலித்த கதிர்களுக்கான வாசிப்பை நீங்கள் வாசிப்பை எடுத்துக்கொள்வது போலவே வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 க்கு இரண்டாவது முறையாக நீங்கள் எடுக்கும் இரண்டாவது முறை எடுத்து பின்னர் சராசரி மதிப்பைக் கண்டறியவும் இந்த வழியில் நீங்கள் இப்போது மீண்டும் தொடர்கிறேன் நான் இப்போது மீண்டும் மாறுவேன் சம்பவ கோணம் அதிகரிப்பதை மாற்றுவேன் சம்பவ கோணத்தை ஏறக்குறைய இரண்டு ஆம் ஆக அதிகரிப்பேன் ஒளிவிலகல் கதிர்கள் மற்றும் பிரதிபலித்த கதிர்கள் ஆகியவற்றிற்கான பரிசோதனையை மீண்டும் செய்யவும் வாசிப்பை வாசிப்பை முடிக்கவும் பின்னர் மீண்டும் 2 டிகிரி மாற்றுவேன் ஆம் ஒளிவிலகல் கதிர்கள் மற்றும் பிரதிபலித்த கதிர்கள் எடுத்துக்கொள்வேன் பின்னர் நான் மாற்றத்தைத் தொடருவேன் ஆமாம் நான் மீண்டும் மாற்றினேன் அதை மீண்டும் செய்கிறேன் பின்னர் நான் இப்போது மாற்றுவேன் அது தலைகீழாக மாறத் தொடங்கியது இப்போது பிரதிபலித்த ஒளிவிலகல் ஒரு தொடக்கமானது தலைகீழாக மாறுவது என்றால் நான் மாற்றுவதற்கான குறைந்தபட்ச விலகலின் நிலையில் நான் இருக்கிறேன் இப்போது இதை வேறு வழியில் நகர்த்துகிறது இப்போது இந்த கோணம் குறைந்தபட்ச விலகல் நிலை கோணத்தின் கோணத்தை விட அதிகமாக உள்ளது நீங்கள் வாசிப்பை எடுக்கும் ஒளிவிலகல் கதிர்கள் பிரதிபலித்த கதிர்களுக்கான பரிசோதனையை மீண்டும் செய்கிறேன் பின்னர் நான் இரண்டாவது நிலைக்கு தொடருவேன் குறைந்தபட்ச விலகலில் இருந்து இரண்டாவது உயர் கோணத்திற்கு இரண்டாவது நிலைக்கு அல்ல நிலை இந்த வழியில் நீங்கள் எடுக்கும் குறைந்தது 4 5 வாசிப்பு பின்னர் நான் அடுத்த கட்டத்திற்கு செல்வேன் பிரதிபலித்ததை பிரதிபலிப்பதை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வழியில் நீங்கள் முடிந்தவரை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நிலைக்கு மீண்டும் பரிசோதனையை மீண்டும் செய்யுங்கள் பின்னர் இந்த நிலை மீண்டும் நீங்கள் பரிசோதனையை மீண்டும் செய்கிறீர்கள் பின்னர் இந்த நிலை மீண்டும் நீங்கள் பரிசோதனையை மீண்டும் செய்கிறீர்கள் பின்னர் இந்த நிலை ஆம் இது என்னால் செல்ல முடியாத நிரப்புதலின் வெளியீடு இது வரை என்னால் முடியும் குறைந்தபட்ச விலகலில் கோணத்தின் சிறிய கோணத்தில் குறைந்தபட்சம் 3 4 வாசிப்பையும் அதிக கோணத்தில் 6 7 வாசிப்பையும் பின்னர் குறைந்தபட்ச விலகல் நிலையையும் எடுக்கலாம் இந்த அட்டவணையை முடிக்க குறைந்தபட்ச விலகலைக் கணக்கிடுங்கள் குறைந்தபட்ச விலகலைக் கணக்கிடவும் ஆம் வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 விலகலில் இருந்து வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 விலகல் ஆகியவற்றிலிருந்து வெர்னியர் 1 மற்றும் வெர்னியர் 2 விலகலுக்காகவும் நீங்கள் பெறுகிறீர்கள் இங்கே நீங்கள் இந்த வாசிப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் இங்கே எடுக்கும் இந்த இரண்டின் சராசரி ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நீங்கள் பெறும் இந்த கோணத்தின் சராசரி விலகலைப் பெறுகிறீர்கள் இந்த கோணத்திற்கு நீங்கள் குறைந்தபட்ச விலகலைப் பெறுகிறீர்கள் இந்த கோணத்திற்கு நீங்கள் பெறுகிறீர்கள் இந்த வழியில் நீங்கள் குறைந்தது 10 வாசிப்பை எடுக்கிறீர்கள் இப்போது இங்கே அடுத்தது வரைபடத்தை வரைவதற்கு அடுத்து அவர்கள் வரைபடத்தை வரைவார்கள் இந்த அட்டவணை 2 இலிருந்து நீங்கள் சம்பவ கோணத்தை அறிந்திருக்கிறீர்கள் அதனுடன் தொடர்புடைய விலகல் குறைந்தபட்ச விலகல் அல்ல நீங்கள் அவற்றை இங்கே கீழே குறிப்பிடுங்கள் இப்போது உங்கள் பணி வரைய வேண்டும் இது சம்பவ கோணம் தீட்டா I மற்றும் இது விலகல் எனவே நீங்கள் அதை சதி செய்கிறீர்கள் இது நான் சொன்னது போல் சிறிய கோணமாகும் பின்னர் நான் ப்ரிஸத்தை சுழற்றும் கோணத்தை அதிகரிக்கிறேன் இந்த வகை தரவை நீங்கள் பெறுவீர்கள் இந்த வகையான தரவை நீங்கள் பெறுவீர்கள் அவற்றை நீங்கள் இணைக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் இணைக்கக்கூடாது நீங்கள் ஒரு மென்மையான வளைவை வரைய வேண்டும் இது உங்கள் டெல்டா என்றால் இப்போது விலகல் மற்றும் நிகழ்வு கோண வளைவு என்று பொருள் அங்கிருந்து நீங்கள் இது குறைந்தபட்ச விலகல் என்பதைக் கண்டுபிடிக்கலாம் இது நீங்கள் ஒரு கோட்டை வரைய குறைந்தபட்ச விலகல் ஆகும் இது குறைந்தபட்ச விலகலாக இருக்கும் அதனுடன் தொடர்புடைய கோணம் தீட்டா நான் 0 என்று சொல்லப்படும் நானாக இருந்தால் நீங்கள் தீட்டா ஐ 0 ஐப் பெற்றால் நீங்கள் ப்ரிஸத்தின் கோணத்தைக் கணக்கிட முடியும் என்று நான் உங்களுக்குக் காட்டியபடி இந்த 2 தீட்டா ஐ 0 மைனஸ் டெல்டா மீ பயன்படுத்தி ப்ரிஸத்தின் கோணத்தை நீங்கள் கணக்கிடலாம் அல்லது நீங்கள் கோணத்தைக் கண்டுபிடிக்கலாம் ப்ரிஸம் நான் ஏற்கனவே விளக்கிய விதத்தில் சோதனை செய்கிறேன் இந்த உச்சத்தை நீங்கள் கோலிமேட்டரை நோக்கி வைக்க வேண்டும் இந்த அடித்தளம் இப்போது இந்த கட்டத்திலிருந்து பிரதிபலிக்கிறது மற்றும் இந்த மற்ற கட்டத்திலிருந்து பிரதிபலிக்கும் கதிர்கள் தொலைநோக்கி நகரும் வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டையும் பிரதிபலித்த கதிர்கள் மற்றும் அதன் பாதி எங்கு வேண்டுமானாலும் கோணத்தில் வேறுபாடு கிடைக்கும் பாதி ப்ரிஸத்தின் கோணம் அந்த வழியில் நீங்கள் A ஐக் கண்டுபிடிக்கலாம் பின்னர் நீங்கள் தொடர்புடைய ஒளிவிலகல் குறியீட்டைக் கணக்கிடுகிறீர்கள் ஏனெனில் டெல் மீ ஒரு உங்களுக்குத் தெரியும் மேலும் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி ஒளிவிலகல் குறியீட்டைக் கணக்கிடுகிறீர்கள் இது மிகவும் அருமையான சோதனை மற்றும் டெல்டா தீட்டா நான் வளைவைப் பயன்படுத்தி ஒளிவிலகல் குறியீட்டை எவ்வாறு கண்டுபிடிப்பது for ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திற்கான ப்ரிஸத்தின் பொருளின் ஒளிவிலகல் குறியீட்டைக் கண்டறிய இது மற்றொரு வழி இங்கே சோடியம் டி லைன் அலைநீளத்திற்கான இந்த ஒளிவிலகல் குறியீடு 5893 ஆங்ஸ்ட்ரோம் நான் இங்கே நிறுத்துவேன்